பௌண்டரி இல் வேவ்ஸ் ரிஃப்ளெக்ஷன் I டென்ஸ் இழுக்கப்பட்ட ஸ்ட்ரிங் லேசான கயிறு மேல் உள்ள வேவ் இதுவரை மின்காந்த அலைகள் ஆற்றலைக் கொண்டு செல்வது மூமென்டடத்தைஉந்தம் கடத்துவது இந்த விஷயங்கள் பற்றி பேசினோம் இந்த விரிவுரையில் நாம் எதில் கவனம் செலுத்த விரும்புகிறோம் இரண்டு வெவ்வேறு ஊடகங்களுக்கு இடையில் ஒரு பவுண்டரியில் எல்லை மின்காந்த அலைகள் வரும்போது என்ன நடக்கும் என்பதை இப்போது காணலாம் அவை ரிஃப்ளெக்ட் பிரதிபலி கப்படுகின்றன அல்லது டிரான்ஸ்மிட் பரவுகின்றன ஆகிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம் அந்த குணகங்கள் சரியாக என்ன அதை நாம் புரிந்து கொள்ள விரும்புகிறோம் இதை மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பௌண்டரிஎல்லை கண்டிஷன் நிலைகளிலிருந்து பெற முடியும் எனவே முதலில் நான் என்ன செய்வேன் என்றால்ஏன் மெக்கானிக்கல் வேவ் இயந்திர அலைகள் ஒரு எல்லையில் பிரதிபலிப்பை கொடுக்க வேண்டும் என்று கேட்டு பதில் சொல்ல ஊக்குவிப்பேன் பின்னர் மின்காந்த அலைகளுக்கு செல்வேன் எனவே இந்த விரிவுரையில் நாம் கவனம் செலுத்தப் போவது எங்கே என்றால் எலக்ட்ரோ மேக்னடிக்மின்காந்த அலைகள் அலைகள் ஒரு எல்லையில் பிரதிபலிப்பது பற்றி நாம் அதை பற்றி மட்டும் பார்க்க போகிறோம் ஏனென்றால் ஒரு மேற்பரப்புக்கு நார்மல் ஆக விழும் இரண்டு அலைகளை நாம் புரிந்து கொள்ள விரும்புகிறோம் ஆனால் முதலில் அது பவுண்டரியில் எல்லை பிரதிபலிப்புக்கு வழிவகுக்கும் என்பதை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் ஒரு மெக்கானிக்கல் வேவ் இயந்திர அலை இருந்தால் அதை பற்றி முதலில் புரிந்துகொள்வோம் உதாரணமாக நாம் ஒரு ஸ்ட்ரிங்கில் லேசான கயிறுஅலைகளை உருவாக்கி எடுக்க முடியும் அதாவது இயங்கும் ஒரு ஸ்ட்ரிங்கில் லேசான கயிறு நாம் ஒரு அலை ஐ உருவாக்கி எடுக்கலாம் மேலும் இப்போது இரண்டு வெவ்வேறு ஸ்ட்ரிங் ஐ எடுத்துக்கொள்வோம் என்று வைத்துக்கொள்வோம் ஒரு ஸ்ட்ரிங்க்கின் மாஸ் நிறை mu 1m2மற்றோரு ஸ்ட்ரிங்க்கின் மாஸ் நிறை mu 2m2 இப்போது இந்த எல்லையில் என்ன நடக்கும் ஒரு அலை வந்தால் இங்கே ஒரு அலை இருக்கிறது என்று சொல்லலாம் பின்னர் மறுபுறமும் அதேபோன்ற அலை இது போன்று நடக்கிறது என்று சொல்லலாம் இப்போது இந்த இடத்தில் டிஸ்பிளேஸ்மென்ட் இடப்பெயர்வு y ஆகும் பொதுவான தன்மையில் எந்தவொரு இழப்பும் இல்லாமல் இதை x 0 க்கு சமமாக ஆக எடுத்துக் கொள்வோம் இப்படி விழும் அலையானது ட்ரான்ஸ்மிட்டட் பரவுகிறது ஆனால் ரிஃப்ளெக்ட்டட் பிரதிபலிப்பு இல்லை என்று சொல்லலாம் பிரதிபலிப்பு இல்லை என்று வைத்துக் கொண்டால் பிறகு என்ன நடக்கும் நான் இரு பக்கங்களிலிருந்தும் வந்தால் இடப்பெயர்ச்சி தோற்றம் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்பது எனக்குத் தெரியும் எனவே x 0 என்பதில் y I என்பது yT க்கு சமமாக இருக்க வேண்டும் இன்னும் ஒரு சமன்பாடு என்னவென்றால் இந்த புள்ளியை நான் இங்கிருந்து பார்த்தால் இது ஸிரோ மாஸ் பூஜ்ஜிய நிறை அதாவது இந்த மிகச் சிறிய புள்ளியின் நிறை பூஜ்ஜியம் என்று நீங்கள் கற்பனை செய்யலாம் அதாவது எல்லையில் ஒரு புள்ளியில் போர்ஸ் விசை பூஜ்ஜியமாக இருக்க வேண்டும் இல்லையெனில் அது எல்லையற்ற ஆக்ஸிலரேஷன் னுடன் முடுக்கத்துடன் நகரும் எவ்வளவு போர்ஸ் விசை வழங்கப்படுகிறது என்பதை அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம் எனக்கு இப்படி ஒரு பவுண்டரி எல்லை இருந்தால்எனக்கு இடது புறத்தில் ஒரு டிஸ்பிளேஸ்மென்ட் இடப்பெயர்ச்சி இருக்கும் வலது புறத்தில் எனக்கு மற்றொரு டிஸ்பிளேஸ்மென்ட் இடப்பெயர்ச்சி இருக்கும் பின்னர் பவுண்டரியில் எல்லையில் நான் இடது புறத்திலிருந்து பார்த்தால்ஸ்ட்ரிங்கில் லேசான கயிறு டென்ஷன்இழுவிசை T உள்ளது நான் மிகச் சிறிய ஆம்பிளிடுயுட் அலைவீச்சு எடுத்துக் கொள்கிறேன் என்பதை நினைவில் கொள்க எனவே T அப்படியே உள்ளது எனவே இந்த கட்டத்தில் இந்த புள்ளி போர்ஸ் விசைT ஐ ஒரு கோணத்தில் உணர்கிறது இந்த கோணத்தை தீட்டா என்போம் இது இந்த தீட்டாவின் கிடைமட்ட கூறு T கொசைனை வழங்குகிறது இதை நான் தீட்டா 1 என்று அழைப்போம் ஏனென்றால் நான் இடது பக்கத்திலிருந்து வருகிறேன் மற்றும் செங்குத்து கூறு T சைன் தீட்டா 1 வலது புறத்தில் எனக்கு அதே டென்ஷன்இழுவிசை T உள்ளது ஆனால் அது தீட்டா 2 கோணத்தை உருவாக்குகிறது எனவே கிடைமட்ட விசை T கொசைன் தீட்டா 2 ஆகவும் செங்குத்து விசை T சைன் தீட்டா வாகவும் இருக்கும் ஒரு சிறிய கோண தோராயத்திற்காக அல்லது ஒரு சிறிய கோண ஆம்ப்ளிடுயுட்க்கு அலைவீச்சு நான் கொசைன் தீட்டா 1 மற்றும் கொசைன் தீட்டா 2 ஐ 1 ஆக எடுத்துக் கொள்ளலாம் எனவே கிடைமட்ட கூறுகள் கான்செல் ரத்து செய்யப்படுகின்றன மேலும் அவை உங்களுக்கு பூஜ்ஜியத்தைக் கொடுக்கும் ஏனென்றால் நீல நிறத்திற்கான கூறு வலதுபுறம் உள்ளது மற்றும் சிவப்புக்கான கூறு இடதுபுறம் உள்ளது இருப்பினும் செங்குத்து கூறுகள் T கொசைன் தீட்டா சைன் தீட்டா 2 ஐ நான் மேலே எடுத்து வருவதால் இது Tதீட்டா 2 மைனஸ் தீட்டா 1 என்று இருக்கும் தீட்டா 1 என்பது டான் தீட்டா 1 ஐப் போன்றது இது இன்சிடென்ட் d y டிவைடட் பை d x க்கு சமம் இதேபோல் தீட்டா 2 டான்தீட்டா 2 இது ட்ரான்ஸ்மிட்டட் d y டிவைடட் பை d x க்கு சமம் ஆகையால் நிகர விசை T dyT ட்ரான்ஸ்மிட்டட்dx மைனஸ் dy I இன்சிடென்ட் டிவைடட் பை d x க்கு சமம் மீது ட்ரான்ஸ்மிட்டட் பரவுகிறது அலை சமன்பாட்டிலிருந்து நான் இதை எழுத முடியும் இரண்டு அலைகளும் வலப்புறம் பயணிக்கின்றன ஆகையால் T dy Tdt 1v2 இங்கு V2 என்பது ஸ்ட்ரிங்கி ன் லேசான கயிறு சரியான வேகம் பிளஸ் 1v1 TdyT ட்ரான்ஸ்மிட்டட்dt இதன் மதிப்பு பூஜ்ஜியத்திற்கு சமமாக இருக்க வேண்டும் 1≅tan 1yI∂x 2≅tan 2 yT∂x Net forceTyT∂x yI∂xT 1v2yT∂t1v1yT∂t எனவே என்னிடம் இப்போது இரண்டு சமன்பாடுகள் உள்ளது இடது கை பக்கத்தில் இருந்து இந்த ஸ்ட்ரிங் லேசான கயிறு வலது புறத்தில் உள்ள ஸ்ட்ரிங் லேசான கயிறு இப்போது y I இன்சிடென்ட் y T ட்ரான்ஸ்மிட்டட் பரவுவதற்கு க்கு சமமாக இருக்கும் என்னிடம் இப்போது மைனஸ் 1 டிவைடட் பை V 2 பிளஸ் 1 டிவைடட் பை V1 மற்றும் dy I இன்சிடென்ட்dt உள்ளது இது 0 க்கு சமம் இந்த கண்டிஷன் நிலை எல்லா நேரங்களிலும் சரியாக இருக்கிறது Since yIyT yI∂tyT∂t 1v21v1yI∂t0 இதன் பொருள் இந்த ஸ்லோப்பிற்குசாய்வு மதிப்பு பூஜ்ஜியமாகும் அதாவது நடுப்பகுதிக்கு வெலாசிட்டி திசைவேகம் இல்லை இந்த புள்ளி இணையும் புள்ளியில் வெலாசிட்டிதிசைவேகங்கள் ஒன்றே வெலாசிட்டிதிசைவேகங்கள் ஒரே மாதிரியாக இருந்தால் இரண்டு ஊடகங்களும் ஒன்றே இங்கு முழு அலையும் பரவுகிறது எனவே இது நிச்சயமாக பூஜ்யமாக இருக்க முடியாது அப்படியெனில் சமன்பாடுகளை நான் எவ்வாறு பூர்த்தி செய்வது ஒன்று அந்த d y Idt 0 மூலம் பெறுகிறேன் இது சாத்தியமில்லை அல்லது திசைவேகங்கள் ஒன்றாக இருக்கிறது எல்லா சமன்பாடுகளையும் எல்லா நேரத்திலும் பூர்த்தி செய்ய அவற்றின் வெளியேற்றங்கள் அதாவது ரிஃப்ளெக்ஸ் பிரதிபலிப்பை எடுத்துக்கொள்ளவேண்டும் எனவே ஒரு பவுண்டரி எல்லை இருக்கும் போதெல்லாம் அந்த பௌண்டரி யின் எல்லை இரு பக்கங்களின் வேகமும் வித்தியாசமாக இருக்க பிரதிபலிக்கும் அலை இருக்க வேண்டும் இல்லையெனில் இந்த சமன்பாடுகளை தீர்ப்பதில் சிக்கல்கள் எழுகின்றனஇது உண்மையான கொடுக்கப்பட்ட சமன்பாடு களின் இயல்பு எனவே இப்போது நாம் சொல்லப்போவது என்னவென்றால் இந்த பக்கத்தில் உள்ள ஒரு ஸ்ட்ரிங்க்கின் மாஸ் நிறை வலது பக்கத்தில் உள்ள மற்றொரு ஸ்ட்ரிங்க்கின் மாஸ் நிறை வேறு வேறு ஆக கொடுக்கப்பட்டுள்ளது இப்போது ஒரு இன்சிடென்ட் அலை வித் y I இடப்பெயர்ச்சி ஒரு ரிஃப்ளெக்ட் பிரதிபலித்த அலை வித் yR இடப்பெயர்ச்சி இடப்பெயர்ச்சி மற்றும் ட்ரான்ஸ்மிட்டட் பரவும் அலை வித் y இடப்பெயர்ச்சி இருக்கும் மறுபடியும் நாம் பவுண்டரியில் எல்லை எப்போதும் ஒரே மாதிரியாக டிஸ்பிளேஸ்மென்ட்இடப்பெயர்ச்சி வைத்திருக்க வேண்டி இருப்பதால் நான் y I இன்சிடென்ட் பிளஸ் y R ரிஃப்ளெக்ட் பிரதிபலித்த என்பதை y T ட்ரான்ஸ்மிட்டட்க்கு சமம் என எடுத்துக் கொள்கிறேன் இது சமன்பாடு எண் ஒன்று அதேபோல் இப்போது நெட் போர்ஸ் நிகர விசை பூஜ்ஜியத்தை கொண்டிருக்க வேண்டும் இடது புறத்தில் நெட் டிஸ்பிளேஸ்மென்ட் நிகர இடப்பெயர்ச்சி y I பிளஸ் y R ஆகும் அதன் செங்குத்து கூறு மீண்டும் தீட்டாவாக இருக்கும் இந்த நேரத்தில் இது ddx டென்ஷன் இழுவிசை ஆகும் இது இடது புறத்தின் நெட் போர்ஸ் நிகர சக்திஆகும் வலது புறத்தில் இருந்து இது மைனஸ் சைன் பிளஸ் ஆக இருக்கும் வலது புறத்தில் இருந்து நமக்கு d yTட்ரான்ஸ்மிட்டட்dx 0 க்கு சமம் என கிடைக்கும் இது சமன்பாடு எண் இரண்டு நாம் இப்போது இவற்றை நேர சமன்பாடாக மாற்றுவோம் எனவே நான் இப்போது T ஐ விட போகிறேன் ஏனென்றால் இது வலது புறத்தில் 0 ஆக இருக்கிறது இப்போது நான் y Ix ஐ மைனஸ் உடன் எடுத்து கொண்டிருக்கிறேன் இதனுடன் மைனஸ் yRx யும் சேர்த்தால் இது மைனஸ் y Tx க்கு சமம் என கிடைக்கும் இவை அனைத்தையும் பிளஸ் ஆக மாற்றலாம் இன்சிடென்ட் அலை இடமிருந்து வலமாக வருகிறது எனவே இது மைனஸ் 1 V 1y I t இந்த பிரதிபலித்த கதிர் இடதுபுறம் செல்கிறது எனவே இது பிளஸ் 1 V 1yRt இந்த இன்சிடென்ட் மற்றும் பிரதிபலித்த கதிர் கூட்டல் மைனஸ் 1V2yTt க்கு சமமாக இருக்க வேண்டும் மீண்டும் இடப்பெயர்வுகள் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரியாக இருக்கின்றன ஆகவே நான் நேரத்தை மாற்றி அமைக்கிறேன் மேலும் மைனஸ் y I இன்சிடென்ட் V 1 பிளஸ் yRரிஃப்ளெக்ட்டட் V1 என்பது மைனஸ் yTட்ரான்ஸ்மிட்டட்V2 க்கு சமம் என எழுத முடியும் இப்போது இதை மைனஸ் v 2 y I இன்சிடென்ட் பிளஸ் v 2 y R ரிஃப்ளெக்ட்டட் என்பதை மைனஸ் v 1 y T ட்ரான்ஸ்மிட்டட் சமம் என எழுத முடியும் இது எனது சமன்பாடு எண் இரண்டு நான் இரண்டு சமன்பாடுகளையும் தீர்க்க போகிறேன் நான் y I இன்சிடென்ட் அடிப்படையில் yT ட்ரான்ஸ்மிட்டட் மற்றும் y ரிஃப்ளெக்ட்டட் பிரதிபலிக்கும் க்கான முடிவுகளைப் பெறுவேன் நாம் இப்போது அதை செய்வோம் yIyRyT TyIyR∂xTyT∂x0 yI∂xyR∂xyT∂x 1v1y1∂t1v1yR∂t 1v2yT∂t yIv1yRv1 yTv2 v2yIv2yR v1yT இப்போது அடுத்த ஸ்லைடில் சமன்பாடுகளை மீண்டும் எழுதுகிறேன் என்னிடம் y I இன்சிடென்ட் பிளஸ் yR ரிஃப்ளெக்ட்டட் பிரதிபலிக்கும் என்பது yT ட்ரான்ஸ்மிட்டட் க்கு சமம் என ஒரு சமன்பாடு இருக்கிறது இது சமன்பாடு ஒன்றுக்கு சமம் மைனஸ் கழித்தல் v 2 y இன்சிடென்ட் பிளஸ் v 2 yR ரிஃப்ளெக்ட்டட் பிரதிபலிப்பது என்பது மைனஸ் v1y T ட்ரான்ஸ்மிட்டட் க்கு சமம் இது சமன்பாடு இரண்டுக்கு சமம் சமன்பாடு ஒன்றை v 1 ஆல் பெருக்கி சமன்பாடு இரண்டில் சேர்க்கவும்இப்போது எனக்கு v1 கழித்தல் v 2 y I இன்சிடென்ட் மற்றும் v 1 பிளஸ் v 2 yR ரிஃப்ளெக்ட்டட் என்பது 0 க்கு சமம் என கிடைக்கும் மேலும் எனக்கு yR ரிஃப்ளெக்ட்டட் என்பது v 2 மைனஸ் v 1 டிவைடட் பை v 2 பிளஸ் V 1 y I இன்சிடென்ட் க்கு சமம் என கிடைக்கிறது இதிலிருந்து yR ரிஃப்ளெக்ட்டட் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் மீண்டும் இதே போன்ற கையாளுதலைச் செய்யுங்கள் மேலும் இது எனக்கு y T ட்ரான்ஸ்மிட்டட்என்பது 2v2 டிவைடட் பை v 2 பிளஸ் V 1 y I இன்சிடென்ட் க்கு சமம் என கிடைக்கிறது இதிலிருந்து yT ட்ரான்ஸ்மிட்டட் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் இப்போது நாம் பவுண்டரி கண்டிஷன் ஐ எல்லை நிலைகளை விரைவாக சரி பார்க்கலாம் y I பிளஸ் yR என்பது V2 மைனஸ் V1 டிவைடட் பை V2 பிளஸ் V1 பிளஸ் 1 y I என நான் எடுத்துக் கொண்டால்இது உண்மையில் எனக்கு 2 V2 டிவைடட் பை V 2 பிளஸ் V 1 y I ஐ தருகிறது இது தான் இங்கே என் பதில் இதில் கவனியுங்கள் v 2 என்பது v 1 விட சிறியதாக இருந்தால் yR ரிஃப்ளெக்ட்டட் என்பது y I இன்சிடென்ட் க்கு எதிர் அடையாளத்தில் இருப்பதை கவனியுங்கள் அதாவது எனக்கு வலது புறத்தில் ஒரு கனமான ஸ்ட்ரிங்கில் கனமான கயிறு இருந்தால் அது இன்னும் மிகச் சிறியதாக ஆக்கும் மேலும் ரிஃப்ளெக்ட்டட் அலைக்கு ஒரு பேஸ் கட்ட மாற்றம் கிடைக்கும் இப்போது இது தான் ஒரு ஸ்ட்ரிங்கில் கயிறு உருவாகும் அலைக்கு நாம் பெறும் பதில் ஆம்பிளிடுயுட் உடன் அலைவீச்சு வரும் இந்த ஆற்றல் ரிஃப்ளெக்ட்டட் பிரதிபலித்த ஆற்றலுக்கும் பிளஸ் ட்ரான்ஸ்மிட்டட் கடத்தப்படும்ஆற்றல் க்கு சமம் எனர்ஜி கன்சர்வேஷன் க்கு இது தான் தேவைப்படுகிறது இதை போன்ற ஒத்த சமன்பாடுகள் மின்காந்த அலைகளுக்கு சரியாக இப்போது பெறப்பட உள்ளன மின்காந்த அலைகளுக்கு பவுண்டரி கண்டிஷன் எல்லை நிலைமைகள் மின்சார மற்றும் காந்தப்புலங்களின் அடிப்படையில் உள்ளது சரி அந்த பவுண்டரி கண்டிஷன் எல்லை நிலைமைகள் நமக்கு உள்வரும் மின்சார புலத்தின் ஆம்பிளிடுயுட்அலைவீச்சுஎன்ன உள்வரும் மின்சார புலத்தின் எவ்வளவு பகுதிபின்னம் ரிஃப்ளெக்ட்டட் ஆக பிரதிபலிக்க போகிறது எவ்வளவு பகுதிபின்னம் ட்ரான்ஸ்மிட்டட் ஆக பரவப்போகிறது என்பதை அடுத்த விரிவுரையில் நாம் பார்க்கலாம்